AVR ன் நேர அளவிஎண்ணி 0 இது ஒரு 8 பிட் நேர அளவி கடிகார உள்ளீடு வெளியிலிருந்து தரப்பட்டால் அது எண்ணியாக செயல்படும் இதன் மிக முக்கியமான கூறு அவுட்புட் கம்பேர் மேட்ச் எனவே அது நேர அளவியாகவோ எண்ணியாகவோ செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இடையில் நாம் குறிப்பிடும் ஒரு மதிப்புடன் இதன் மதிப்பை ஒப்பீடு செய்ய இயலும் உதாரணமாக E1 மற்றும் E2 என்னும் இரு நிகழ்வுகளை திட்டமிடுகிறோம் 10 வினாடிகள் கழித்து E1 துவங்க வேண்டும் 20 வினாடிகள் கழித்து E2 துவங்க வேண்டும் வழக்கமான 8051 முறையில் இரண்டு நேர அளவிகளை முறையே 10 மற்றும் 20 வினாடிகளுக்கு நிறுவி அவை நிரம்பும்போது அறிந்து இந்த இரு நிகழ்வுகளையும் தொடங்குவோம் மாறாக AVR நுண் கட்டுப்படுத்தியில் வெளியிடு ஒப்பீடு ரெஜிஸ்டர் அவுட்புட் கம்பேர் மேட்ச் ரெஜிஸ்டர் OCR உள்ளது அதில் முதலில் 10 ஐ ஏற்றுவோம் நேர அளவி ஓட ஆரம்பித்து 10 வினாடிகளை அடையும்போது அதன் TCNT0 ம் OCR0 ம் சமம் ஆகும் அப்போது இந்த OC0 வெளியீடு '1' என வரும் அதைப் பெற்று E1 நிகழ்வை துவக்குவோம் கூடவே OCR0 வில் 20 ஐ மீண்டும் ஏற்றி வைப்போம் எண்ணிக்கை 20 வரும்போது மீண்டும் சம நிலை ஏற்பட்டு E2 நிகழ்வு துவங்கும் இவ்வாறு வெவ்வேறு நேரங்களில் நிகழ வேண்டிய பல நிகழ்வுகளை ஒரே நேர அளவி மூலம் கட்டுப்படுத்தலாம் TCNT0 OCR0 ரெஜிஸ்டர்கள் இதற்காக உள்ளன மற்றொரு நேர அளவி எண்ணி 1 இது 16 பிட் அளவு கொண்டது இரண்டு வெளியீடுகளை ஒப்பிடக்கூடிய A B என்ற இரு ஒப்பிடுவான்கள் உள்ளது இது ஏறுமுக எண்ணி ஆகும் முன்னர் பார்த்ததில் OCR0 என்ற ஒரு ஒப்பிடுவான் இருந்தது இதில் A B என்ற இரண்டு ஒப்பிடுவான்கள் உள்ளன Overflow நிரம்புதல் நிகழும் போது இடை மறி ஏற்படும் OCR மூலம் A மற்றும் B உடன் ஒப்பிடுதல் உள்ளது வெளி நிகழ்வுகளை கவர்ந்து ICP முனை மூலம் உள்ளிட்டுக் கொள்ளலாம் 8 9 அல்லது 10 பிட் "துடிப்பு கால அளவு பண்பேற்ற ஏறு இறங்கு முக எண்ணியாகவும்" Pulse Width Modulating UpDown Counter செயல்படுகிறது எனவே இந்த AVR எண்ணி 1 ஐ PWM வகையில் பயன்படுத்துவதையும் விரைவில் பார்ப்போம் உள்ளிடு கவரும் பகுதியானது வெளி நிகழ்வுகளை கவர்ந்து அவை நிகழ்ந்த நேரத்தை குறிக்கும் வகையில் ஒரு நேர முத்திரை இடுகிறது இவ்வாறு வெளி நிகழ்வு நிகழ்ந்த நேரம் குறிப்பிடப்படுகிறது ஒன்றுக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வெளி நிகழ்வுகளுக்கோ வரக்கூடிய வெளி நிகழ்வு குறிப்புகளை ICP1 முனையிலோ அல்லது ஒப்புமை ஒப்பிடுவான் பகுதியிலோ கொடுத்து நேர முத்திரை பெற்றுக் கொள்ளலாம் அதன் மூலம் அலைவெண் பணி சுழற்சி போன்றவற்றை கணக்கிடலாம் சென்ற வகுப்பில் கூறியதைப் போல ஒரே நிகழ்வின் குறிப்பை இரு வேறு இடங்களில் கவர்ந்து அதன்மூலம் அந்த குறிப்பின் அலைவெண் அல்லது பணி சுழற்சி போன்றவற்றை கணக்கிடலாம் அது தவிர நிகழ்வுகளின் நேரப் பதிவு தயாரிக்கலாம் உதாரணமாக கொணரிப் பட்டை மூலம் பொருள்கள் வரும்போது ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்த சரியான நேரத்தை அதற்கான நேர முத்திரை மூலம் அறிந்து கொள்ளலாம் அடுத்து AVR நேரஅளவி 1 இதில் OCR1A மற்றும் OCR1B என இரு வெளியிடு ஒப்பீடு ரிஜிஸ்டர்கள் உள்ளன இரண்டுமே 16 பிட் ரெஜிஸ்டர்கள் காரணம் நேரஅளவி 1 ம் 16 பிட் கொண்டது OCR1A அல்லது OCR1B ன் மதிப்புகள் நேர அளவி 1 ன் மதிப்புக்கு சமம் ஆகும் போது பயனர் வரையறுத்த செயலானது OC1A அல்லது OC1B முனைகளில் நிகழும் உதாரணமாக நிறுவுதல் நீக்குதல் அல்லது புரட்டுதல் Set Clear or Invert போன்ற செயல்கள் பொருத்தும் போது சமநிலை வந்தால் இந்த முனைகள் மூலம் நிறுவுதல் அல்லது நீக்குதல் அல்லது புரட்டுதல் செயல்பாடுகளை அமைக்கலாம் மற்றொரு வகையாக நேர அளவி மதிப்பு மற்றும் OCR ரெஜிஸ்டர் களின் நிறுவப்பட்ட மதிப்பு சமநிலை அடையும்போது இடை மறி ஏற்படுமாறும் தூண்டலாம் அல்லது நேர அளவி 1 மதிப்பை நீக்கி '0' ஆக்கலாம் ஒருமுறை நிறுவப்பட்ட உடன் இந்த வெளியீடு ஒப்பிடு மென்பொருளின் துணை இல்லாமலேயே தொடர்ந்து நிகழ்கிறது எனவே ஒரு முறை நிரலாக்கம் செய்துவிட்டால் அதிலிருந்து நிகழத் தொடங்குகிறது துல்லியமான மீள்நேர அமைத்தலுக்கு இது மிகவும் நன்மை அளிக்கிறது உதாரணமாக ஒரு நிகழ்வை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் நிகழ்த்த OCR1A அல்லது OCR1B ரெஜிஸ்டரில் பொருத்தமான மதிப்புகளை ஏற்றி நேர அளவி 1 உடன் ஒப்பிடலாம் அப்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் செயல் நிகழ வேண்டிய தருணம் நமக்குத் தெரிந்துவிடும் அலைவெண் அல்லது ஓசை உருவாக்கத்துக்கு பயன்படுகிறது நேரத்திற்கு ஏற்ப பலவகை ஓசைகளை உருவாக்கலாம் அகச்சிவப்பு தொடர்பு மற்றும் மென்பொருள் செலுத்தும் தொடர்நிலை முகப்புகள் போன்றவற்றுக்கான இலக்கமுறை குறிப்பு உருவாக்கலாம் இதுபோன்ற கட்டுப்பாட்டு குறிப்புகள் உருவாக்கலாம் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் அல்லது குறிப்பிட்ட நேரங்களில் சில கைகுலுக்கும் குறிப்புகளை உருவாக்க இந்த நேர அளவிகள் பயன்படுகின்றன எனவே நேர அளவி 1 துடிப்பு கால அளவு பண்பேற்றம் க்கு பயன்படுகிறது PWM என்றால் என்ன படத்தில் பாருங்கள் ஒரு முக்கோண அலை உள்ளது இப்போது ஒரு அடிப்படை மதிப்பை நாம் நிறுவுகிறோம் படத்தில் அது ஒரு புள்ளிக்கோடாக உள்ளது முதலில் சொன்ன முக்கோண குறிப்பலை எப்போதெல்லாம் நாம் நிறுவிய மதிப்பை கடந்து குறை மதிப்பு அடைகிறதோ அப்போது நமது PWM வெளியீடு அலை மதிப்பு படத்தில் கீழே உள்ளது குறை விலிருந்து உயர் நிலைக்கு செல்கிறது அதிலேயே தொடர்கிறது மீண்டும் முக்கோண அலை நாம் நிறுவிய அடிப்படை மதிப்பை கடந்து எப்போது பெருமதிப்பு அடைகிறதோ அப்போது PWM output அலை உயர் நிலையிலிருந்து குறை நிலைக்கு வருகிறது இவ்வாறு ஒப்பீடு செய்யும் வகையில் ஒரு மதிப்பை Set value புள்ளிக் கோடு நிறுவினால் குறிப்பு அலை முக்கோண அலை அதிகமாக இருக்கும் போது PWM output '0' வாகவும் குறிப்பலை மதிப்பு Set value வை விட குறைவாக இருக்கும்போது PWM output '1' ஆகவும் இருக்கிறது இவ்வாறு நமக்கு ஒரு துடிப்பு வடிவம் கிடைக்கிறது இப்போது இந்த DC மதிப்பை புள்ளிக் கோடு மாற்றினால் நமது Pulse ன் அகலமும் மாறுகிறது படத்தில் DC மதிப்பு உயர்த்தப்பட்ட உடன் துண்டிப்பு நிகழ்ந்து அங்கேயே PWM output 'குறை' நிலையிலிருந்து 'உயர்' நிலைக்கு மாற்றம் அடைகிறது மீண்டும் முக்கோண அலை மதிப்பு DC மதிப்பைவிட உயரும்போது PWM output குறை நிலையை அடைகிறது துடிப்பின் அகலம் மாற்றம் பெற்று PWM output கிடைக்கிறது இது DC மோட்டார் அல்லது LED ஐ ஒளிரச் செய்ய பயன்படுகிறது பல நேரங்களில் தகவல் தொடர்பு உருவாக்க PWM தேவைப்படுகிறது நாம் ஊர்தி குறிப்பலையின் Carrier Signal இங்கு முக்கோண அலை கூறுகளை அடிப்படை குறிப்பை பொருத்து மாற்றலாம் இங்கு புள்ளிக் கோடு தான் Base Signal எனவே Carrier சிக்னல் கடக்கும் Base மதிப்பு ஒப்பிடும் மதிப்பு அதிகரிக்கும்போது அகலமான துடிப்பு கிடைக்கிறது இங்கு PWM க்காக இரண்டு தடங்கள் OCR1A மற்றும் OCR1B உள்ளன பல பணிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இந்த வசதி 8051 போன்ற பிற நுண்கட்டுப்படுத்திகளில் இல்லை அடுத்து நேரக் கட்டுப்பாடு நேர அளவி 0 ரெஜிஸ்டர் மற்றும் நேர அளவி 1 ரெஜிஸ்டர் உள்ளன நேர அளவி 0 ரெஜிஸ்டரில் ஒரு கட்டுப்பாட்டு ரெஜிஸ்டர் TCCR0 உள்ளது இது உள்ளமை அல்லது புறவமை கடிகாரத்தை தேர்ந்தெடுக்கவும் முன்கூட்டியே ஒரு அளவுருவை ஏற்றிவைத்து அங்கிருந்து எண்ணிக்கையைத் தொடங்குவதற்கும் பயன்படுகிறது TCNT0 வில் எண்ணும் மதிப்பு தேக்கப்படும் நேர அளவி 1 க்கு TCCR1A மற்றும் TCCR1B என இரண்டு கட்டுப்பாட்டு ரெஜிஸ்டர்கள் உள்ளன TCNT1 ல் எண்ணும் மதிப்பு தேக்கப்படும் ICR1 என்பது உள்ளிடு கவரும் ரெஜிஸ்டர் ஆகும் இதன் மூலம் குறிப்பிட்ட நேரங்களில் உள்ள மதிப்புகளை உள்ளீடு செய்து கொள்ளலாம் அடுத்து OCR1A மற்றும் OCR1B இரண்டு வெளியீடு ஒப்பிடு ரெஜிஸ்டர்கள் உள்ளன நேர அளவி 0 விலும் OCR0 என்ற வெளியீடு ஒப்பிடு ரெஜிஸ்டர் உள்ளது அது படத்தில் வெளிப்படையாக காட்டப்படவில்லை நேர அளவி 0 விலும் வெளியீடுகளை ஒப்பிடுவதற்காக OCR0 என்ற ரெஜிஸ்டர் உள்ளது அடுத்து இரண்டு நேர அளவிகளிலும் இடைமறி ரெஜிஸ்டர்கள் உள்ளன இவை திரை மற்றும் கொடி ரெஜிஸ்டர்கள் ஆகும் தொடர்புடைய இடைமறிகளுக்கு மறைக்க Mask ரெஜிஸ்டர்கள் பயன்படுகின்றன 8051 போல இங்கும் இவற்றின் பயன்பாடுகளை பார்க்கிறோம் நேர அளவி எண்ணி மூல கட்டுப்பாடுகளை பார்ப்போம் முதலில் எந்தப் பணியும் செய்யாத 'நிறுத்தம்' படத்தில் பாருங்கள் CS02 CS01 CS00 என கட்டுப்பாட்டு இணைப்புகள் உள்ளன இவற்றில் 000 என வரும்போது நேர அளவி எண்ணி நிறுத்தப்பட்டு விடுகிறது 001 என்றால் நேர அளவி எண்ணியின் செயல்பாடு நுண் கட்டுப்படுத்தியின் கடிகாரத்தை சார்ந்து நடைபெறுகிறது 010 என்றால் முன் சொன்ன கடிகார மதிப்பு 8 ஆல் வகுக்கப்பட்டு செயல் நடைபெறுகிறது 011 ல் 64 ஆல் வகுக்கப்பட்டு செயல் நடைபெறுகிறது இவ்வாறாக 1 8 64 256 மற்றும் 1024 என்ற எண்களைக் கொண்டு பல கடிகார மதிப்புகளை நிறுவிக்கொள்ளலாம் CPU அலைவெண் இந்த மதிப்புகளால் வகுக்கப்படுகிறது 8 MHZ ல் 18 µSec 1 µSec 8 µSec என வருகிறது எனவே நேர அளவி எண்ணிக்கு ஏற்ப CS0 பிட்டுகளை நிறுவி பல கடிகார மதிப்புகளை அமைத்துக் கொள்ளலாம் மேலும் 110 மற்றும் 111 மூலம் வெளியில் இருந்தும் முனை T0 மூலம் கடிகார அலைவெண் உள்ளீடு செய்து கொள்ளலாம் CS பிட்டுகளுக்கு ஏற்ப விழும் விளிம்பு சமயத்திலோ அல்லது உயரும் விளிம்பு சமயத்திலோ T0 முனையில் உள்ளீடு செய்யலாம் இடைமறிகள் முக்கியமான அல்லது அவசரமான செயல்களுக்காக வழக்கமான குறி முறை இயக்கத்தை நிறுத்துவதை இடைமறிகள் என்கிறோம் இடைமறி நெறியம் மூலம் இடைமறி கையாளர் இடைமறிகளை செயல்படுத்துகிறது இடைமறிகள் நிலை மீட்டல் நேர அளவிகள் நேர முக்கியத்துவம் வாய்ந்த குறி முறைகள் மற்றும் வன்பொருள் சம்பந்தப்பட்ட செயல்கள் அல்லது குறிப்புகளைத் தர பயன்படுகின்றன இதற்கென உள்ள முனைகள் மூலம் அந்தக் குறிப்புகள் பெறப்படுகின்றன பிற பிராசஸர்களில் உள்ளது போலத்தான் இது இடைமறி நெறிய அட்டவணை நெறிய எண் 1 என்பது நிலை மீட்டலுக்காக இதில் வெளி முனை மின் இணைப்பின் போது நிலை மீட்டல் மின் சக்தி குறைவின் போது நிலை மீட்டல் என பல உள்ளன INT0 மற்றும் INT1 இரண்டும் வெளியமை இடைமறிகள் ஆகும் அவற்றின் நெறிய எண் 2 மற்றும் 3 அடுத்து நேர அளவிஎண்ணி 2 கம்பேர் மேட்ச் நேர அளவிஎண்ணி 2 நிரம்பியமை நேர அளவிஎண்ணி 1 கம்பேர் மேட்ச் என நிரம்பியமை க்கும் சமநிலை க்கும் இடைமறிகள் உள்ளன தொடர் செலுத்தம் முடிவுற்றமைக்கு SPI STC உள்ளன அடுத்து USART க்கான இடைமறி அடுத்து ADC க்கான இடைமறி இவ்வாறு பல இடைமறி மூலங்கள் AVR ல் உள்ளன படத்தில் இடைமறிகள் வருவதற்கான 21 இடங்கள் காட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு இடமும் 2 பைட் அளவு 000 மற்றும் 001 ல் நிலை மீட்டலுக்கான நெறிய முகவரி உள்ளது அங்கு உள்ள 2 பைட் தாவு ஆணை மூலம் பிற பிராசஸர்களைப் போலவே இடைமறி சேவை செயல் முறை செயல்படுத்தப்படுகிறது இவ்வாறு எல்லாவற்றிலும் ISR முகவரிக்காக 2 பைட் இடைவெளி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து கண்காணிப்பு நேர அளவி கண்காணிப்பு நேர அளவி க்கான கடிகார உள்ளீடு தனி சில்லிலேயே அமைந்த 1 MHz அலை இயற்றி மூலம் தரப்படுகிறது அதற்கான நிகழ்வுகளின்போது WDT MCU வை நிலை மீட்டல் செய்கிறது WDT நிரம்பும் போது அதன் முனையில் 1 என வந்து MCU க்கு நிலை மீட்டலை அனுப்பும் குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிய வேண்டிய ஒரு செயல் முடிய வில்லை என்றால் WDT மூலம் கண்டறிந்து செயல்களை செய்யலாம் இந்த வகையில் AVR நுண்கட்டுப்படுத்தி 8051 அல்லது ARM ஐ விட பல சிறப்புக் கூறுகளை கொண்டுள்ளது எனவே தான் உட்பொதிந்த அமைப்பு பயன்பாடுகளில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது